ஒளியியல் தகவல்தொடர்புகளுக்கான ஆன்லைன் மூக் க்கு வணக்கம் மற்றும் வரவேற்பு இன்றைய தொகுதியில் ஒளியியல் இழையில் மோட்களைப் பற்றி விவாதிப்போம் சென்றைய தொகுதியில் மொத்த அலை பிரதிபலிப்பின் அடிப்படையில் ஒரு அலை எவ்வாறு உள்ளே மற்றும் வெளியே பரவுகிறது என்பதை பற்றி விவாதித்தோம் இருப்பினும் சென்றைய தொகுதியில் நாம் விவாதித்தவை பெரும்பாலும் வடிவியல் ஒளியியலை அடிப்படையாகக் கொண்டது அலை எவ்வாறு பரவுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் உதாரணமாக ஒளியியல் இழைக்குள் மின்சார புலம் மற்றும் காந்தப்புலம் எந்த மாதிரியாக வெளியேறும் என்று தெரிந்தால் இழையில் ஒளியை எங்கே இணைப்பது என்பது தெரியும் முந்தைய தொகுதியில் விவாதித்த வடிவியல் ஒளியியல் நுட்பங்களிலிருந்து இதை உரைப்பது கடினம் எனவே இந்த தொகுதியில் நாம் என்ன செய்வோம் என்பது மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளுடன் தொடங்கி ஒளியியல் இழையின் எளிமையான கட்டமைப்பைக் கருத்தில் கொண்டு அவற்றைத் தீர்க்கலாம் பின்னர் மின்சார புலம் மற்றும் காந்தப்புல வடிவங்களால் நாம் என்ன அர்த்தம் புரிந்துகொள்கிறோம் சில குறிப்பிட்ட எல்லை நிபந்தனைகளுக்கு உட்பட்டு மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளின் தீர்வுகளான இந்த மின்சார புலம் மற்றும் காந்தப்புல மாதிரிகள் ஒளியியல் இழையின் மோட்கள் என அழைக்கப்படுகின்றன மோட் என்பதை ஒரு வெற்று உலோக அலை வழிகாட்டியின் சூழலில் TE மற்றும் TM மோட்களைக் கொண்ட செவ்வக அலை வழிகாட்டிகளாக அல்லது TE மற்றும் TM மோட்களைக் கொண்ட இணையான தட்டு அலை வழிகாட்டிகளாகவும் கேட்டிருக்கலாம் இங்கே TE என்பது குறுக்குவெட்டு மின்சாரத்தையும் மற்றும் TM என்பது குறுக்கு காந்தத்தையும் குறிக்கிறது பிளேன் அலை வெற்றிடத்தில் பரவுவது மின்சார காந்த முறைகளுக்கு ஒத்திருக்கும் ஒரு குறுக்கு மின்காந்த மோட்களின் மாதிரி மிகவும் எளிது இந்த வழியில் தான் உங்களிடம் மின்சார புலம் கோடுகள் உள்ளன என் புள்ளிவிவரங்கள் அந்த வழியில் சுட்டிக்காட்டுகின்றன மற்றும் காந்தப்புல கோடுகள் மின்சார புலத்திற்கு செங்குத்தாக இருக்கலாம் மேலும் இந்த வடிவமே பரவுதலின் திசைக்கு செங்குத்தாக இருக்கிறது எனவே காந்தப்புலம் மற்றும் மின்சார புலத்தின் ஒரு எளிய மாதிரி ஒரு மோட் என அழைக்கப்படுகிறது ஒரு வெற்றிடம் இந்த ஒன்றை மட்டுமல்லாமல் பல மோட்களை ஆதரிக்கும் இணையான தட்டு அலை வழிகாட்டியில் y திசையில் விரிவாக்குவது இவைகள்தான் இது x திசையாக இருக்கலாம் பின்னர் மின்சார மற்றும் காந்தப்புலங்களின் சில வடிவங்கள் இருக்கின்றன அதை நாம் மோட்கள் என்று அழைக்கிறோம் வழிகாட்டப்பட்ட நிலையில் அந்த வடிவங்கள் மட்டுமே பயன்முறையில் இருக்க முடியும் ஆகவே ஒரு அலைக்குள் வழிகாட்டப்பட்ட மோட்டை பற்றி கூற வேண்டுமென்றால் அது ஒரு அலை வழிகாட்டியுடன் பரவுகின்ற E மற்றும் H புலங்களின் ஒரு குறிப்பிட்ட வடிவமாகும் சில மின்கடத்தாவால் செய்யப்பட்ட சமச்சீர் அடுக்கு உள்ளது அதில் மின்சாரத்திற்கு இங்கே n1 என்ற ஒளிவிலகல் குறியீடு இருப்பதாகவும் n2 என்பது சுற்றியுள்ள ஒளிவிலகல் குறியீடாக இருக்கும் என்றும் சொல்லலாம் எனவே இது ஒரு குறிப்பிட்ட இணையான தட்டில் இருந்து வருவதை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளலாம் எனவே இது இந்த பக்கத்தில் முடிவிலிக்கு அனைத்து வழிகளையும் விரிவுபடுத்துகிறது அந்த பக்கத்தில் முடிவிலிக்கு ஒரு நீட்டிப்பு உள்ளது மேலும் இந்த அணுகல் x அச்சாகவோ அல்லது z அச்சாகவோ கருதப்படலாம் அதற்கு மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டைத் தீர்க்க வேண்டும் இங்கே வரையப்பட்டிருப்பது வெறும் மின்சார புலம் மட்டுமே இதேபோல் காந்தப்புலத்திற்கும் சில வடிவங்கள் உள்ளன எனவே மின்சாரத் புலத்தில் சில வடிவங்கள் அதன் இயல்புடையதாக இருக்கலாம் அல்லது அதுபோன்ற ஒரு அலை உங்களுக்குத் தெரிந்திருக்கலாம் இங்கு உள்ள படத்தில் முதலில் உள்ளது அரை சைன் அலை அடுத்து உள்ளது முழு சைன் அலை மற்றும் இது இப்படியே நீண்டு கொண்டு செல்லும் எனவே இவை நாம் பார்த்த கட்டமைப்புகள் பின்னர் ஒரு இணையான பிளேன் அலை வழிகாட்டலுக்கான TE அல்லது TM மோட்களுடன் தொடர்புடைய இந்த வடிவங்களை ஒரு குறிப்பிட்ட கூடுதல் குறியீட்டுடன் அவற்றை அழைக்கிறோம் n என்பது பல அரை சுழற்சிகளைக் குறித்தால் அது எனது மொட்டின் பெயரிடலாக இருக்கும் சில நேரங்களில் உள்ளே மினிமாவின் எண்ணிக்கையை சமமாகத் தேர்ந்தெடுத்திருக்கலாம் எனவே எடுத்துக்காட்டாக n மினிமாவின் எண்ணிக்கையைக் குறித்தால் TE0 என்பது அடிப்படை மோட் உடன் ஒத்திருக்கும் அதே சமயத்தில் மையத்தில் மேக்ஸிமா மட்டுமே இருக்கும் மற்றும் புலம் ஒரு போதும் பூஜ்ஜயத்திற்குச் செல்லாது எனவே இது ஒரு மொட் பெயரிடல் மட்டுமே எனவே துரதிர்ஷ்டவசமாக தரப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் நாம் பார்க்க விரும்புவதைப் போல மிகவும் தரப்படுத்தப்படவில்லை எவ்வாறாயினும் கடந்த 5 நிமிடங்களில் உங்களிடம் பேசியது என்னவென்றால் இந்த மின் புலம் மற்றும் காந்தப்புலத்தின் வடிவங்கள் உள்ளன இவை ஒருங்கிணைப்பு அமைப்பின் செயல்பாடுகள் ஒரு சமச்சீர் ஆய்வக அலை வழிகாட்டிக்கு ஒருங்கிணைப்பு அமைப்புகள் கார்ட்டீசியன் ஒருங்கிணைப்பு அமைப்பில் இருக்கும் ஆயத்தொலைவுகள் x y மற்றும் z ஆக இருக்கும் மின்சார புலத்தை x y மற்றும் z இன் செயல்பாடாக வைத்திருக்கிறீர்கள் காந்தப்புலமும் x y மற்றும் z இன் செயல்பாட்டைக் கொண்டுள்ளது இந்த புலங்கள் சில எல்லை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே இது ஒரு மொட் என அழைக்கப்படுகிறது சமச்சீர் ஸ்லாப் அலை வழிகாட்டி விளிம்புகளில் உள்ள உண்மையான நடத்தை சற்று வித்தியாசமாக இருக்கும் உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால் அது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் இவை சரியான உலோகங்களால் ஆன பொருள் ஒரு ஜோடி தட்டுகளாக இருக்கும் டான்ஜென்ஷியல் மின்சார புலம் கூறு அங்கு பூஜ்ஜயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை எல்லை நிபந்தனையிலிருந்து நாம் அறிவோம் இருப்பினும் மின்கடத்தா இடைமுகத்திற்கு ஒரு மின்கடத்தா விஷயத்தில் நம்மிடம் உள்ள ஒரே ஒரு தடை என்னவென்றால் டான்ஜென்ஷியல் கூறுகள் மேற்பரப்பு முழுவதும் பூஜ்ஜியமாக இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் அவை மேற்பரப்பு முழுவதும் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் வழிகாட்டப்பட்ட பகுதிக்குள் அல்லது ஸ்லாபின் பிராந்தியத்திற்குள் ஒரு அரை சைன் அலையை எதிர்பார்க்கலாம் அல்லது 1 சைன் அலை 2 சைன் அலை 3 சைன் அலைகள் மற்றும் பலவகை உண்டு புலத்தை சந்திக்கும் இடத்தில் பல உயர் வரிசை மோட்களில் பூஜ்ஜியம் கிடைக்கவில்லை மாறாக அது வழிகாட்டப்பட்ட பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு நீண்டுள்ளது ஆகவே இந்த வழிகாட்டப்பட்ட பகுதியை மையமாகவும் சுற்றியுள்ள பகுதியை உடைப்பூச்சாகவும் இருந்தால் இது ஒரு சமச்சீர் ஸ்லாப் அலை வழிகாட்டி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் n2 மற்றும் இப்பகுதியைச் சுற்றியுள்ள n1 ஐ நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் இது ஒரு ஒளியியல் இழை மட்டுமல்ல உண்மையில் இந்த அலை வழிகாட்டி மற்றும் ஒரு ஒருங்கிணைந்த ஒளியியல் அலை வழிகாட்டி சுற்று எனவே லேசர் அல்லது ஃபோட்டோ டிடெக்டர் போன்ற ஒருங்கிணைந்த ஒளியியல் சாதனங்களில் இதுபோன்ற அலை வழிகாட்டிகள் இருக்கும் எனவே நீங்கள் மையத்தில் புல நடத்தைகளைப் பார்த்தால் அவை பெரும்பாலும் இந்த சிவப்பு அரை சைன் அலையையும் மற்றும் பச்சை முழு சைன் அலையையும் குறிக்கும் அரை சைன் அலை அடிப்படை மோட் மற்றும் முழு சைன் அலை அடுத்த உயர் வரிசை முறை அல்லது அடுத்த மோட் ஆகும் வெடிப்புகளில் புலங்கள் பூஜ்ஜயத்திற்கு செல்லவில்லை ஆனால் அவை உண்மையில் அதிவேகமாக சிதைவடைகின்றன வெளியில் நிகழும் அதிவேக சிதைவை பொருத்துவது நமது வேலை இந்த கட்டத்தில் மையத்திற்குள் இருக்கும் புலத்திற்கு ஒரு அதிவேக சிதைவு இருக்கிறது இவை சந்திக்கவில்லை ஏனெனில் இந்த சந்திப்பில் ஒரு உயர்வு அல்லது சமச்சீரற்ற தன்மை உள்ளது எனவே ஒரு நல்ல நீட்டிப்பைப் பெறும் செயல்பாடு பெருக்கங்களில் ஒன்றைத் தக்கவைக்க வேண்டும் எனவே இது அதிவேக நீட்டிப்பு உரிமையாக இருக்கும் ஆகவே இதை Be-αx என்று அழைக்கலாம் அது உறைப்பூச்சுக்குள் எவ்வளவு விரைவாக சிதைவு நிகழ்கிறது என்பதைக் குறிக்கிறது ஸ்லாப் அலை வழிகாட்டியில் இது sin kxx என இருந்தால் இதன் வீச்சு a மற்றும் b பெருக்கங்களை நான் சரிசெய்ய வேண்டும் இந்த சரிசெய்தல் எல்லை நிபந்தனைகளிலிருந்து வருகிறது எல்லை நிபந்தனை வெறுமனே அலையின் நடத்தையை மையத்திலும் உறைப்பூச்சுப் பகுதியிலும் இணைக்கிறது மையத்தில் ஆற்றலைக் கட்டுப்படுத்துகிற ஒரு வழிகாட்டல் மோடை இறுதியில் பெறுவது எப்போதுமே சாத்தியமாகிறது முந்தைய தொகுதியில் நாம் ஏற்றுக்கொள்ளும் கோணத்தின் கருத்தை விவாதித்தோம் ஒரு இழையில் ஏற்றுக்கொள்ளும் கோணம் என்று ஒன்று இருக்கின்றது இதற்குள் ஒளி அலை நிகழ்த்தப்பட்டது என்றால் இந்த ஒளி அலை அலை வழிகாட்டியின் உள்ளே வழிநடத்தப்படுவதற்கு உத்தரவாதம் இருக்கிறது இருப்பினும் இந்த ஏற்றுக்கொள்ளலுக்கு வெளியே உங்கள் அலைகளை நீங்கள் தேர்வுசெய்தால் அது உறைப்பூச்சுக்குள் பரவுகிறது எனவே அது உண்மையில் வழிநடத்தப்படாது மாறாக அது உறைப்பூச்சுக்குள் தப்பிக்கிறது இருப்பினும் உறைப்பூச்சு உண்மையிலேயே எல்லையற்றதாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் இது முடிவிலிக்கு செல்லும் வழியெங்கும் தொடர்ந்து முடிவிலிக்கு அனைத்து வழிகளிலும் கதிர்வீச்சு செய்யப்படும் உறைப்பூச்சு வரையறுக்கப்பட்டதாக இருப்பதால் ஒரு கட்டத்தில் உறைப்பூச்சு கதிர்வீச்சு செய்ய வேண்டும் ஏனெனில் இது ஒரு வரையறுக்கப்பட்ட உறைப்பூச்சு ஆரம் எனவே என்ன நடக்கிறது என்றால் இந்த மோட் அது வந்தவுடன் சரியாகத் திரும்பத் திரும்ப பிரதிபலிக்கிறது ஏனெனில் இந்த பகுதி வெளியே இருப்பதால் அதற்கு வேறுபட்ட ஒளிவிலகல் குறியீடானது உள்ளது உறைப்பூச்சு மோட் உறைப்பூச்சு ஆரத்தை அல்லது எல்லையைத் தாக்கும் போது அது மீண்டும் பிரதிபலிக்கிறது எனவே அது உள்ளே சிக்கிக்கொண்டு பயணம் செய்கிறது இது உறைப்பூச்சு மோட் என அழைக்கப்படுகிறது மையத்திற்குள் உள்ளே பரவுவது நிச்சயமாக மையப்பகுதி மோட்கள் அல்லது ஒரு மையப்பகுதிக்குள் இருக்கும் மோட்கள் உறைப்பூச்சு மோட் மற்றும் மையப்பகுதி மோடுக்கு இடையில் ஒரு இணைப்பு உள்ளது எனவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உறைப்பூச்சு மோட்களை உற்சாகப்படுத்தியிருந்தால் உறைப்பூச்சு மோட்கள் மையப்பகுதி மோடுடன் நிச்சயமாக பரவல் செய்யும் இதன் விளைவாக ஒளிவிலகல் குறியீடுகள் வேறுபடுகின்றன மற்றும் பரப்புதல் மாறிலிகள் வேறுபடுகின்றன ஆனால் ஒருபோதும் அவை சக்தியை பரிமாறத் தொடங்காது சக்தி மையப்பகுதி மோடில் இருந்து சக்தி உறைப்பூச்சு மோடுக்கு அகற்றப்படும் எனவே மையப்பகுதி மோடில் உண்மையில் மின் இழப்பு இருக்கின்றது எனவே அந்த காரணத்திற்காக எந்த ஒரு உறைப்பூச்சு மொடயும் உற்சாகப்படுத்தாமல் இருப்பது அவசியம் எனவே எப்பொழுதும் மையத்தால் வழிநடத்தப்படும் மோட்களைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் மையத்தில் உள்ள சக்தியை அதிகரிக்க ஒரு எளிய வழி என்னவென்றால் மையத்தின் ஆரம் முடிந்தவரை பெரியதாக மாற்றுவதாகும் இதே வழியில் நான் சென்றாள் நான் ஒரு கட்டத்தில் அதிவேகத்தைத் அடைய முடியும் மையப் பகுதி மிகவும் வளர்ந்திருந்தால் இந்த கட்டத்தில் நான் அதிவேகத்தைத் அடைவேன் பின்னர் இந்த அதிவேகத்தை கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்திற்குச் செல்லும்போது அடைவேன் இது மிகவும் சிறியது மைய விளிம்பை அதிகரிப்பதில் சிக்கல் என்னவென்றால் V என்று அழைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட அளவுரு ஆகும் என வரையறுக்கப்பட்டுள்ளது எனவே n1 மற்றும் n2 தோராயமாக சமம் என்ற அனுமானத்தின் கீழ் நிச்சயமாக இது n2 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் n1 இழை n2 இன் மைய ஒளிவிலகல் குறியீட்டுடன் தொடர்புடையது இது இழையின் உறைப்பூச்சு ஒளிவிலகல் குறியீட்டுடன் தொடர்புடையது பின்னர் இந்த V எண் தோராயமாக கீழுள்ளவாறு எழுதப்படலாம் இது அனைத்தும் கடைசி வகுப்பில் நாம் கண்டது போல் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் தவிர வேறில்லை ஆகவே நான் a வை அதிகரிக்க விரும்பினால் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் மாறிலியாகவும் அலை நீளத்தையும் ஒரு மாறிலியாகவும் வைத்துக்கொண்டால் V அதிகரிக்கிறது இப்போது அது V போதுமானதாக இருக்கும்போது மாறிவிடும் அலை வழிகாட்டி ஆதரிக்கும் மோட்களின் எண்ணிக்கை V22 என ஆகிறது இன்னும் ஒரு பரவலை நடத்துவதற்குப் பதிலாக பல உயர் வரிசை மோட்கள் நடக்கத் தொடங்குகிறது எனவே ஆற்றல் இப்போது பல மைய மோட்களால் உண்ணப்படுவதால் அந்த பகுதியை பெரிதாக்கும்போது முடிந்தவரை மையத்திற்குள் உள்ள ஒளியியல் சக்தியைக் கட்டுப்படுத்த வேண்டும் எனவே நிச்சயமாக தீர்வு நியூமெரிக்கல் அபெர்ச்சர் ஐ குறைப்பதாகும் இதை குறைப்பதன் மூலம் n1 n2 வித்தியாசத்தை முடிந்தவரை Δ அளவுக்கு சிறியதாக மாற்றலாம் Δ அளவு முடிந்தவரை சிறியதாக இருக்க வேண்டும் ஆகவே இவை செய்தே ஆக வேண்டிய பரிமாற்றம் ஆகும் ஒற்றை மோட் ஒளியியல் இழை தகவல்தொடர்பு அமைப்பு வடிவமைப்புக்கு வாருங்கள் ஒரு இழைக்குள் ஒன்றுக்கு மேற்பட்ட மோட்கள் பரவல் செய்யக்கூடாது இதன் பொருள் V குறிப்பிட்ட சில முக்கியமான மதிப்புகளுடன் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதையும் மீறி அதிகரிக்க அனுமதிக்கக்கூடாது உறைப்பூச்சு மோட்கள் மற்றும் முக்கிய மோட்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்வதில் ஒரு நன்மை இருக்கிறது அது என்னவென்றால் அவை நீண்ட கால கிராட்டிங் என அழைக்கப்படுவதை உணர பயன்படுத்தப்படுகின்றன உறைப்பூச்சு மற்றும் முக்கிய மோட்களுக்கு இடையில் இணைவைத் தூண்டுவதற்காக வேண்டுமென்றே உறைப்பூச்சு ஒளிவிலகல் குறியீட்டை மாற்றுவோம் மேலும் இந்த எல்பிஜிக்கள் ஆதாயத்திற்காக பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கிகளுக்கான சமநிலைகள் எனவே பெரும்பாலான எர்பியம் டோப் செய்யப்பட்ட இழை பெருக்கிகளில் இந்த எல்பிஜிகளைப் பார்க்கலாம் எல்பிஜிக்கு வேறுசில கூடுதல் பயன்பாடுகளும் உள்ளன நாம் மோட்களை பற்றிப் பார்த்தோம் ஒரு மொட் என்பது ஒரு மின்சார மற்றும் காந்தப்புலங்களின் ஒரு வடிவமாகும் இது அதிகபட்ச எல்லை நிலைகளையும் பூர்த்தி செய்கின்றன ஒளியியல் இழைக்குள் இருக்கும் மோட்கள் வழிகாட்டும் மோட்களாக இருக்கக்கூடும் அவை மையத்தில் இருக்கும் மோட்கள் மற்றும் அவை இழையின் அச்சில் பரவுகின்றன மேலும் உறைப்பூச்சில் கதிர்வீச்சு செய்யும் மோட்கள் இருக்கக்கூடும் இவை உண்மையில் உறைப்பூச்சு மோட்களாக பிரச்சாரம் செய்கின்றது கசிவு மோடாக அழைக்கப்படும் மற்றொரு மோடும் உள்ளது மோடானது துண்டிக்கப்படும் போது கசிவு மோட் நிகழ்கிறது ஆனால் மோட் துண்டிப்புக்கு அருகில் இருக்கும்போது அல்லது பரவல் மாறிலி துண்டிப்புக்கு அருகில் இருக்கும்போதும் அந்த மோட் உறைப்பூச்சுக்குள் கதிர்வீச்சு செய்யாது ஆனால் அது வெறுமனே அதிவேகமாக உறைப்பூச்சுக்குள் சிதைகிறது இது அச்சில் சற்றே பக்கமாக பரவுகிறது ஆனால் அது அச்சில் பரவுகையில் அதன் வீச்சு மிக விரைவாக சிதைவடையத் தொடங்குகிறது எனவே இவை தான் ஒளியியல் இழைகளின் கசிவு முறைகள் ஆகும் விளக்கத்திற்காக ஒரு எடுத்துக்காட்டை எடுக்கலாம் இதில் சம்பந்தப்பட்ட எண்களை எனவே நாம் V26 6 ஐ தேர்ந்தெடுத்துள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் இப்போது இது மிகப் பெரிய எண் ஏனென்றால் மோட்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 252 ஆக இருக்கும் இது சுமார் 600 ஆகும் இது உதாரணத்திற்காக மட்டுமே λ 1300 என்எம் மற்றும் மைய ஆரம் 25 மைக்ரான் என்று நான் கருதுகிறேன் என்று நினைக்கிறேன் இவை நிலையான ஒற்றை மோட் இழைகள் அல்ல என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் வழக்கமான பண்புகள் என்னவென்று அதாவது a மற்ற λ வின் பொதுவான மதிப்பு என்ன என்பதை இதற்கு முந்தைய தொகுதியில் நாம் பார்த்தோம் இங்கே நியூமெரிக்கல் அபெர்ச்சர் என்ன என்பதை கணக்கிட முடியும் ஏனென்றால் சமன்பாடு 2πaλ மடங்கு நியூமெரிக்கல் அபெர்ச்சர் மூலம் வழங்கப்படுகிறது எனவே அனைத்து அறியப்படாத அளவுரு களான λV மற்றும் a கொடுக்கப்பட்டிருப்பதால் இந்த சமன்பாட்டை மாற்றியமைக்க முடியும் நியூமெரிக்கல் அபெர்ச்சர் λV2π a க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இது தான் சரியான வெளிப்பாடு பெற்ற மதிப்புகளை இங்கு மாற்றி அமைத்தால் கிடைப்பது 0 22 என்ற நியூமெரிக்கல் அபெர்ச்சர் ஆகும் மதிப்பு சிறியதாக இல்லை என்பதை நீங்கள் காணலாம் சில காரணங்களால் V என்பது 2 405 ஆக இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் a என்பது ஆரம் இது 4 1 மைக்ரான் ஆகும் மேலும் அலை 1550 என்எம் வேகத்தில் பரவல் செய்கிறது நியூமெரிக்கல் அபெர்ச்சர் n1 1 44 என்று நான் சொன்னால் n2 என்ன என்பதையும் கணக்கிட முடியும் இதற்கு முந்தைய கணக்குக்கு நேர்மாறாக ஒரு ஒற்றை மோட் இழையை வடிவமைக்கப் வேண்டும் ஏனென்றால் n உண்மையில் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைக் கொண்டுள்ளது ஏனென்றால் எல்லா அளவுறுகளுக்கும் ஏற்கனவே தெரிந்தவை தான் முக்கியமாக 2 405 ஐ விடக் குறைவாகவோ அல்லது சமமாகவும் மற்றும் λ 1550 என்எம் க்கு சரியாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு மதிப்புகளை வைத்துக்கொண்டு மைய ஆரம் a ஐக் கண்டுபிடித்து நியூமெரிக்கல் அபெர்ச்சரை கண்டுபிடிக்கவும் இந்த சிக்கலில் எண்ணற்ற எண்ணிக்கையிலான தேர்வுகள் இருக்கப் போகின்றன என்பது தெளிவாகத் தெரிகிறது நியூமெரிக்கல் அபெர்ச்சரை மாற்றும்போது என்ன நடக்கும் என்பது தெரிய வேண்டும் இறுதியாக ஒரு குறிப்பிட்ட ஆரம் மற்றும் நியூமெரிக்கல் அபெர்ச்சரைத் தேர்ந்தெடுத்த பிறகு λ வின் மதிப்பு 1300 என்எம் சரியாக இருக்க வேண்டும் a மற்றும் நியூமெரிக்கல் அபெர்ச்சரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட மதிப்புகளால் λ மதிப்பு 1300 என்எம் என மாற்றப்படும் போது அலை இங்கே வழி நடத்தப்படும்போது கட் ஆஃ வேவ்லெங்த் என்ற மிக முக்கியமான பண்பை கொண்டு வருகிறது மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளின் மூலம் வழிகாட்டப்பட்ட மோட்கள் என்ன என்பதையும் எந்த வகையான வடிவங்கள் இழைக்குள் உருவாக்கப் போகின்றன என்பதையும் தெரிந்துகொள்வது முக்கியம் அதனால் இழைக்குள் பரப்புகின்ற மோடின் சக்தி மையத்தில் பூஜ்ஜியம் ஆகும் ஒளியை அனுப்பும் லென்ஸ் அமைப்பு இருந்தால் லென்ஸ் இழையின் மையத்தில் கவனம் செலுத்துகிறது என்றால் எதுவும் உற்சாகமாக இருக்காது ஏனெனில் மையத்தில் இழையால் வழிநடத்தப்படும் சக்தி பூஜ்ஜியம் ஆகும் எனவே உற்சாகமான நிலை என்ன என்பதற்கும் அங்குள்ள சக்தி நிலை என்ன என்பதற்கும் இடையில் ஒரு பொருத்தமின்மை உள்ளது மறுபுறம் சக்தி மையத்தில் அதிகபட்சம் மற்றும் லென்ஸ் அமைப்பு மையத்தில் ஒளியை குறித்தால் இந்த மோட் உற்சாகப்படுத்த படலாம் எனவே நீங்கள் ஒரு மோடை உற்சாகப்படுத்த வேண்டும் என்றால் மின்சார புலம் மற்றும் காந்தப்புல வடிவங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அதற்கு மாதிரி முறை அல்லது மோட் முறை என்னவென்று தெரிந்தால் மட்டுமே அதைச் செய்ய முடியும் எல்லா மோட்களிலும் இழைக்குள் பரப்புகின்ற மோட் எதுவென்று பார்க்க வேண்டும் எனவே மீதமுள்ள தொகுதியில் நாம் முதலில் வழிமுறைகளை கோடிட்டுக் காண்பித்து பின்னர் இரண்டு அடிப்படை சமன்பாடுகளை வழங்குவேன் அடுத்த தொகுதியில் சமன்பாடுகளை தீர்த்து மோட்களை எவ்வாறு பெறுவது என்பதை பார்ப்போம் ஒரு பொதுவான அமைப்பில் இது மிகவும் சிக்கலான பிரச்சினையாக இருக்கும் ஏனென்றால் எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்ளலாம் இதனால் தீர்க்க மிகவும் சிக்கலாக இருக்கும் அதிர்ஷ்டவசமாக இதுபோன்ற சிக்கலான சிக்கல்களை நாம் தீர்க்கத் தேவையில்லை நாம் தீர்க்கும் எளிய சிக்கல் கூட ஏற்கனவே சிக்கலானதாக இருந்தது எனவே நாம் செய்யப்போகும் அனுமானங்கள் என்ன என்பதை காண்போம் அனுமானம் எண் 1 ஒரே மாதிரியான மின்கடத்தா நிரப்பப்பட்ட மையப்பகுதி இது ஒற்றை அளவுருவான n1 ஆல் வகைப்படுத்தப்படுகிறது இது ஒளிவிலகல் குறியீடாகும் மேலும் இது XYZ இலிருந்து முற்றிலும் சுயாதீனமாக இருக்கிறது இது மேலும் ஒருங்கிணைப்பு அமைப்பின் திசையிலிருந்து சுயாதீனமாக உள்ளது n1 என்பது ஒரே விதமான ஐசோட்ரோபிக் ஊடகத்தின் நேரியல் விளைவாகும் இது ஒரு ஒரே விதமான ஐசோட்ரோபிக் ஊடகத்தின் நேரியல் மின்கடத்தா இதை எல்ஐஎச் மின்கடத்தா சொல்லலாம் உறைப்பூச்சு ஒரு எல்ஐஎச் ஊடகம் என்றும் அளவுரு n2 ஆல் வகைப்படுத்தப்படும் என்றும் இதன் ஆரம் b ஆக உள்ளது a உடன் ஒப்பிடும்போது மிகப் பெரியது இது கிட்டத்தட்ட எல்லையற்றதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதலாம் எனினும் மையத்தில் ஆரம் a நிச்சயமாக வரையறுக்கப்பட்டதாக இருந்தாலும் ஒரு ஒற்றை சைனூசாய்டல் கிளர்ச்சியை நாங்கள் கருதுவோம் ஏனெனில் ஊடகம் நேரியல் தன்மையுடன் இருப்பதால் நியாயமான சிக்கலான அலைவடிவத்தை சைனூசாய்டலின் கூட்டுத்தொகையாக வெளிப்படுத்தலாம் எனவே மோட் ஒற்றை சைனூசாய்டல் அதிர்வெண்ணிற்காக எவ்வாறு செயல்படுகிறது என்று தெரிந்தால் அதன் பிறகு அந்த தகவல்களிலிருந்து தீர்வுகளை முன்வைக்க முடியும் மற்றும் சிக்கலான அலை வடிவத்திற்கு பதிலைப் பெற ஃபோரியரின் Fourier's கோட்பாட்டின் நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் ஒற்றை சைனூசாய்டல் உற்சாகத்தையும் மற்றும் வேண்டிய அளவுருக்களையும் கருத்தில் வைத்துக் கொள்வோம் நிச்சயமாக மொத்த உள் பிரதிபலிப்பை சரியாக செயல்படுத்த n1n2 என்பதை அறிவோம் எனவே இது ஒற்றை மோட் ஒளியியல் இழைக்கான கூடுதல் தேவை இதைத்தான் மின்கடத்தா அலை வழிகாட்டியாக அலை பாதுகாப்புக்கும் பயன்படுத்த போகிறோம் கட்டமைப்பைப் பார்க்க வேண்டியிருந்தால் இது மையமாக இருக்கும் அது உறைப்பூச்சாக இருக்கும் மேலும் ஒளிவிலகல் குறியீடு n1 மற்றும் n2 ஆகும் எனவே ஒளிவிலகல் குறியீட்டு விநியோகம் n1 மற்றும் n2 ஆகும் n1 மற்றும் n2 க்கு இடையிலான வேறுபாடு நியூமெரிக்கல் அபெர்ச்சர் மூலம் கண்டுபிடிக்கப்படுகிறது எனவே மையப்பகுதியின் ஆரம் a எனவும் உறைபூச்சின் ஆரம் b எனவும் கொண்டுள்ளது அதில் b ஆரம் a ஆரத்தை விட மிகப் பெரியது சம்பந்தப்பட்ட மோட்களைக் கண்டுபிடிப்பதற்கான படிப்படியான வழிமுறைகள் என்ன யாவை மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாடுகளை எழுதுவதன் மூலம் தொடங்குவோம் கொடுக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு அமைப்பில் எழுதப் போகிறோம் தீர்க்க எளிதான சில ஒருங்கிணைப்பு முறையைப் பயன்படுத்துவோம் இந்த ஒருங்கிணைப்பு முறையை எடுத்துக்கொண்டு பதில் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை எழுதவேண்டும் மின்சார புலத்தின் மற்றும் காந்தப்புலங்களின் செங்குத்து கூறுகள் அச்சு கூறுகளின் அடிப்படையில் அந்த ஒருங்கிணைப்பு அமைப்பில் வெளிப்படுத்தலாம் Ez மற்றும் Hz இவைதான் மின்சார புலம் மற்றும் காந்தப் புலத்தின் அச்சு கூறுகள் நாம் கருத்தில் கொள்ளப் போகும் ஒருங்கிணைப்பு அமைப்பு உருளை வடிவமாக இருக்க வேண்டும் அதில் r ϕ மற்றும் z ஆகியவற்றைக் கொண்டுள்ளன இழை z அச்சுடன் சீரானது எனவே இது தான் z அச்சு மற்றும் இது z அச்சுடன் ஒரே மாதிரியாக இருக்கிறது இதன் பொருள் நீங்கள் இங்கே ஒரு குறுக்குவெட்டை எடுத்துக் கொண்டால் அது ஒரு சரியான வட்டமாக இருக்கும் எனவே சீரான அனுமானத்தை தான் பயன்படுத்தப் போகிறோம் பகுதி 2 ஐச் செய்தவுடன் Ez மற்றும் Hz அடிப்படையில் E செங்குத்தாகவும் H செங்குத்தாகவும் படுத்துகிறோம் Ez மற்றும் Hz க்கான சமன்பாடுகளை தீர்க்கிறோம் இந்த சமன்பாடு Ez மற்றும் Hz க்கான ஹெல்ம் ஹோல்ட்ஸ் Helm holtz's சமன்பாடு என்று அழைக்கப்படும் நிச்சயமாக நாங்கள் ஒற்றை சைனூசாய்டலைக் கருதுகிறோம் எனவே தான் பேஸரைப் பற்றி பேசுவோம் ஆனால் z மற்றும் நேரம் t ஆகிய இரண்டின் செயல்பாடுகளான புலன்களைப் பற்றி அல்ல எனவே பேஸர் குறியீடுகளுக்குச் செல்வதன் மூலம் நேர சார்பு வெளியேற்றப்படுகிறது எனவே இந்த Ez மற்றும் Hz அனைத்தும் பேஸர் நீங்கள் Ez மற்றும் Hz ஆகியவற்றை கண்டறிந்ததும் தன்னிச்சையான மாறிலிகளை மதிப்பிடுவதற்கு எல்லை நிபந்தனைகளைப் பயன்படுத்துகிறீர்கள் அவை தீர்வில் வரப்போகின்றன எனவே நீங்கள் அந்த தன்னிச்சையான மாறிலிகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் மதிப்பீடு செய்ய ஆர்வமுள்ள பல மாறிலிகள் இருக்கலாம் ஆனால் முக்கியமான அளவுருவான வழிகாட்டப்பட்ட மோடின் பரவல் மாறிலி என்பதை கண்டுபிடிப்பீர்கள் அலை எவ்வாறு பரவுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடன் அவற்றின் பரவல் மாறிலி என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது மிகவும் முக்கியமானது பரப்புதல் மாறிலி எனப்படும் இந்த முக்கியமான அளவுருவைப் பெறுவதை நோக்கித்தான் நாம் செல்கிறோம் இதன் அடிப்படை நோக்கமே எல்லை நிபந்தனைகளைப் பயன்படுத்துவதும் தேவையான சமன்பாடுகளைப் பெறுவதும் ஆகும் நீங்கள் படி எண் 4 ஐ முடித்தவுடன் 5 க்கு திரும்பிச் சென்று E செங்குத்தாக மற்றும் H செங்குத்தாக வெளிப்பாடுகளில் இந்த Ez மற்றும் Hz ஐ மாற்றுவதாகும் பின்னர் அந்த புல முறையையும் பெறுங்கள் E செங்குத்து மற்றும் H செங்குத்து ஆகியவை தான் மின் புலம் மற்றும் காந்தப்புலங்கள் ப்லேனில் அமைந்துள்ளன அவை பரப்புதலுக்கு செங்குத்தாக உள்ளன இது z அச்சில் இருக்கும் பரவலின் திசையாகும் உருளை ஒருங்கிணைப்பு அமைப்பில் ப்லேன் மற்றும் ϕ எந்த திசைக்கு செங்குத்தாக இருக்கும் எனவே செங்குத்தாக உள்ள கூறுகள் Er Eϕ Hr மற்றும் Hϕ ஆகியவை சந்திக்கின்றன வெற்று உலோக அலை வழிகாட்டிக்கு மாறாக Ez0 என்ற சூழ்நிலையை கொண்டிருந்தால் உங்களுக்கு கிடைப்பது TE மோட்கள் Hz 0 என்ற சூழ்நிலையை கொண்டிருந்தால் உங்களுக்கு கிடைப்பது TM மோட்கள் ஒளியியல் இழைகளில் மின்சார புலத் தொடுகோடுகள் நீளக் கூறுகள் காந்தப்புல நீளக் கூறுகள் அதாவது Ez மற்றும் Hz ஆகியவை பூஜ்ஜியம் அல்ல இருப்பினும் அது நிகழலாம் Ez ஐ Hz உடன் ஒப்பிடும்போது சிறியதாக இருந்தால் அவ்வாறு நிகழலாம் அப்போது இதை நாம் ஒரு HE மோட் என்று அழைக்கிறோம் Hz உடன் ஒப்பிடும்போது Ez பெரிதாக இருக்கும் மற்றொரு சூழ்நிலையும் நமக்கு இருக்கலாம் இதை நாம் EH மோட் என்று அழைக்கிறோம் சில நேரங்களில் இவை E அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன சில நேரங்களில் H அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே அடுத்த தொகுதியில் உங்களுக்கு வழங்கிய படிகள் படி 1 படி 2 மற்றும் படி 3 மற்றும் படி 4 ஆகியவற்றைப் பின்பற்றி இந்த மோட்களை இழைக'ளில் தீர்க்கப் போகிறோம் எனவே தீர்வுகளை அடுத்த தொகுதியில் பார்ப்போம்